எனவே வாரத்தின் இந்த கடைசி சொற்பொழிவில் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதற்குப் பதிலாக இன்னும் சில இடவமைவு நுட்பங்களைப் பார்ப்போம் எனவே இது விரிவுரை 14 எனவே மெல்வின் ப்ரூயர் முன்மொழியப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான வழிமுறையுடன் தொடங்குவோம் இது ஒரு இடவமைவு நுட்பமாகும் இது பகிர்வு நுட்பத்தை மாற்றுகிறது அங்கு கருத்து மிகவும் எளிமையானது பொதுவாக நாம் என்ன செய்கிறோம் என்று பாருங்கள் நாங்கள் சுற்று பகிர்வு செய்கிறோம் தொகுதிகளின் வெவ்வேறு தொகுதிகளை உருவாக்குகிறோம் பின்னர் நாங்கள் தொகுதிகளை வைக்கிறோம் ஆனால் இங்கே நம்மிடம் ஒரு நெட்லிஸ்ட் இருக்கும்போது பகிர்வை மீண்டும் மீண்டும் செய்கிறோம் ஒவ்வொரு பகிர்வுகளும் போதுமான அளவு சிறியதாக இருப்பதால் அதை நேரடியாக ஒரு கலத்தில் வைக்கலாம் எனவே பகிர்வு மற்றும் இடவமைவு ஆகியவை கைகோர்த்து செல்கின்றன எனவே இடவமைப்புக்கான 2 பரிமாண பகுதி எங்களிடம் இருந்தால் இது பொதுவாக முழு கஸ்டம் பாணி அல்லது கேட் வரிசை வடிவமைப்பு பாணிக்கு பொருந்தும் நீங்கள் இந்த வகையான இடவமைவு மூலோபாயத்தை மிகவும் திறம்பட பயன்படுத்தலாம் எனவே இது ஒரு இடவமைவு உத்தி இது பகிர்வு நுட்பத்தைப் பயன்படுத்துகிறது எனவே கொடுக்கப்பட்ட சர்க்யூட் நெட்லிஸ்ட் மீண்டும் மீண்டும் அல்லது படிப்படியாக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட துணை சுற்றுகளாக பிரிக்கப்படுகிறது ஒவ்வொரு கட்டத்திலும் இரண்டு துணை சுற்றுகள் ஏனென்றால் நீங்கள் 1 பகிர்வைப் பயன்படுத்துகிறீர்கள் ஒவ்வொரு மறு செய்கையிலும் 1 துண்டு எனவே நீங்கள் ஒரு துண்டு செய்தால் ஒரு சுற்று கொடுக்கப்பட்டால் அங்கிருந்து 2 சுற்றுகள் கிடைக்கும் எனவே நீங்கள் ஏதேனும் ஒரு செயலைச் செய்கிறீர்கள் நீங்கள் இரு பகிர்வு என்று சொல்லலாம் அதை 2 ஆகப் பிரிக்கலாம் ஆனால் இதுபோன்ற பல பகிர்வுகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு கட்டத்தை அடையும் வரை இரு பகிர்வுகளின் வரிசையைச் செய்கிறீர்கள் நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு துண்டுகளையும் நேரடியாக வைக்கலாம் எனவே சில முக்கிய யோசனைகள் என்னவென்றால் பகிர்வின் ஒவ்வொரு மட்டத்திலும் நீங்கள் செங்குத்து மற்றும் கிடைமட்ட துண்டுகளைப் பயன்படுத்துகிறீர்கள் இதனால் கிடைக்கக்கூடிய தளவமைப்பு பகுதி கிடைமட்ட மற்றும் செங்குத்து துணைப்பிரிவுகளாக மாறி மாறி பிரிக்கப்படுகிறது எனவே நான் சொல்வது இது போன்ற ஒன்று எனக்கு செவ்வக வடிவத்தில் தளவமைப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் இது போன்ற ஒரு செங்குத்து பகிர்வுடன் தொடங்குகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் அதை 2 துண்டுகளாகப் பிரிக்கிறேன் பின்னர் நான் ஒரு கிடைமட்ட பகிர்வைப் பயன்படுத்துகிறேன் அதை 4 துண்டுகளாகப் பிரிக்கிறேன் பின்னர் நான் மீண்டும் பயன்படுத்துகிறேன் எனவே மேலும் 2 துண்டுகள் உருவாக்கப்படுகின்றன இது போன்ற ஒரு செங்குத்து பகிர்வை மீண்டும் எடுத்தது கொள்ளலாம் நான் உருவாக்கிய மேலும் 2 துண்டுகள் பின்னர் மீண்டும் இது போன்ற ஒரு கிடைமட்ட பகிர்வு இது போன்ற ஒரு கிடைமட்ட பகிர்வு இது நான் மீண்டும் மீண்டும் செய்கிறேன் இப்போது இந்த கிடைமட்ட மற்றும் செங்குத்து பகிர்வுகளின் வரிசை வேறுபடலாம் எனவே இதுபோன்ற பல பகிர்வு உத்திகள் உள்ளன அவற்றில் 2 சில எடுத்துக்காட்டுகள் மூலம் நாம் காணலாம் ஆனால் யோசனை இதுதான் பகிர்வுகளை உருவாக்க மீண்டும் மீண்டும் செங்குத்து மற்றும் கிடைமட்ட துண்டுகளைப் பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட செவ்வக இடத்தை பகிர்வு செய்கிறீர்கள் இறுதியில் இந்த பகிர்வுகளை நீங்கள் பெறுவீர்கள் அவை நேரடியாக வைக்கப்படலாம் சிலிக்கான் தரையில் வைக்கப்படும் எனவே அடிப்படை யோசனை என்னவென்றால் செயல்முறை தொடர்கிறது ஒவ்வொரு பகிர்வையும் செய்யலாம் துணை சுற்று ஒற்றை கேட் இது தளவமைப்பு பகுதியில் ஒரு தனித்துவமான இடத்தைக் கொண்டுள்ளது இங்கே நீங்கள் இந்த சிக்கலை கேட் வரிசை இடவமைப்புடன் தொடர்புபடுத்தலாம் ஒரு கேட் வரிசையில் உங்களிடம் ஒரு வரிசை கேட்கள் உள்ளன இங்கே நாங்கள் பகிர்வு பகிர்வு பகிர்வு ஆகியவற்றை செய்கிறோம் நாங்கள் கேட்களை அடைகிறோம் எனவே இந்த கேட்கள் ஒவ்வொன்றும் கேட் வரிசையில் ஒரு குறிப்பிட்ட கேட் டில் வைக்கப்படலாம் சரி இப்போது ப்ரூயர் கிடைமட்ட மற்றும் செங்குத்து வெட்டுக்களின் பல காட்சிகளை முன்மொழிந்தார் இவை வெட்டு சார்ந்த வரிசைமுறைகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது இந்த வெட்டுக்கள் முன்மொழியப்படும்போது ஒரு முக்கியமான புள்ளி இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த வரைபடத்தில் பாருங்கள் நான் இந்த வரிகளைக் காட்டியுள்ளேன் அதே போல் நான் நடுவில் சுற்றுவட்டத்தை வெட்டுகிறேன் ஆனால் அது அப்படியே இல்லை எனவே செய்யப்படுவது இது போன்றது நான் காண்பிக்கிறேன் நான் 1 படிக்கு விளக்குகிறேன் மிகச் சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனக்கு சில கேட்கள் உள்ளன மிகச் சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இது போன்ற ஒரு சுற்று நெட்லிஸ்ட் என்னிடம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இப்போது இந்த வரைபடத்தில் நான் நடுவில் ஒரு செங்குத்து வெட்டுடன் தொடங்குவதாகக் கூறினேன் ஆனால் உண்மையில் இந்த நடுத்தரமானது விளக்கப்பட நோக்கங்களுக்காக மட்டுமே நான் வெட்டுவது சரியாக இல்லை நான் என்ன செய்கிறேன் என்று பாருக்கள் நான் ஒரு 4 5 6 7 9 10 ஐக் காண்கிறேன் 10 கேட்கள் எனவே இந்த கேட்களில் ஒரு நல்ல பகிர்வைப் பெற நான் கெர்னிகன் லின் இரு பகிர்வு வழிமுறையைப் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லலாம் எனவே எது சிறந்த பகிர்வு என்று எனக்குத் தெரியவில்லை இது ஒரு நல்ல பகிர்வு என்று சொல்லலாம் எனவே இந்த பக்கத்தில் எனக்கு 5 கேட்கள் உள்ளன மறுபுறம் 5 கேட்கள் உள்ளன எனவே அளவு அல்லது வெட்டுக்கள் வெட்டுக்கள் வெட்டும் வரிகளின் எண்ணிக்கையை குறைப்பதே எனது நோக்கம் இப்போது இந்த விஷயத்தில் இது 1 2 3 4 5 கோடுகள் வெட்டுகின்றன எனவே வெட்டு 5 ஆகும் எனவே இங்கே நான் இந்த வரிகளை 2 ஆகப் பிரிப்பது போல் காண்பிக்கும் போதெல்லாம் அது குருட்டுப் பிரிவு அல்ல ஆனால் நீங்கள் பாருங்கள் வெட்டு அளவு குறைத்தல் துணை சிக்கல் வெட்டு அளவு சரியானது என நீங்கள் அதை வெட்டுகிறீர்கள் எனவே இந்த ஒவ்வொரு வெட்டு சார்ந்த காட்சிகளும் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் உண்மையில் வெட்டு அளவைக் குறைக்க முயற்சிக்கிறீர்கள் இப்போது 2 மாற்று வெட்டுத் தொடர்கள் அதாவது இங்கே விளக்கப்பட வேண்டும் உண்மையில் ப்ரூயர் இன்னும் சிலவற்றை எடுத்துரைத்தார் ஆனால் அவற்றில் 2 ஐ உதாரணத்துடன் எடுத்துக்காட்டுகிறோம் அதனால் என்ன செய்யப்படுகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே விளக்க நோக்கங்களுக்காக நாங்கள் கருத்தில் கொண்டுள்ள எடுத்துக்காட்டு தொகுதி நிலை நெட்லிஸ்ட் இதுதான் இந்த சுற்றுகள் ஒவ்வொன்றும் ஒரு கேட்டை குறிக்கும் மேலும் தடிமனான விளிம்புகள் என்று நாங்கள் கருதுகிறோம் 4 தடிமனான விளிம்புகள் உள்ளன 5 தடிமனான விளிம்புகள் 1 எடையைக் கொண்டுள்ளன அவை ஏதோவொரு வகையில் முக்கியமானவை மற்றும் மெல்லிய விளிம்புகள் அரை 0 5 எடையைக் கொண்டுள்ளன எனவே நீங்கள் ஒரு வெட்டு செய்யும் போது அதற்கேற்ப வெட்டு அளவை மதிப்பிட வேண்டும் சரி எனவே குவாட்ரேச்சர் மின்கட் பிளேஸ்மென்ட் என்று அழைக்கப்படும் முதல் முறையில் 2 கட்லைன்களுடன் தளவமைப்பை 4 பகுதிகளாகப் பிரிக்க யோசனை 1 செங்குத்து 1 கிடைமட்ட இரண்டும் மையத்தின் வழியாகச் செல்கின்றன நான் முன்பு விளக்கியது போலவே நீங்கள் செங்குத்தாக வெட்டிய தளவமைப்பைக் கொடுத்து கிடைமட்டமாக வெட்டினால் உங்களுக்கு 4 துண்டுகள் கிடைக்கும் இப்போது நான் சொன்னது போல் நீங்கள் ஒரு வெட்டு செய்யும்போது வெட்டு அளவு குறைக்கும் சிக்கலைக் கருத்தில் கொண்டு நீங்கள் வெட்டு செய்கிறீர்கள் இந்த நோக்கத்திற்காக நீங்கள் கெர்னிகன் லின் வழிமுறையைப் பயன்படுத்தலாம் இப்போது இந்த பிரிவு நடைமுறை ஒவ்வொரு காற்பங்கிலும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது இந்த 2 வரிகளுக்குப் பிறகு வழிமுறைகளைப் பாருங்கள் நீங்கள் முழு தளவமைப்பையும் 4 துண்டுகளாகப் பிரித்துள்ளீர்கள் இப்போது இந்த 4 துண்டுகள் ஒவ்வொன்றும் நீங்கள் மீண்டும் செங்குத்து மற்றும் கிடைமட்ட வெட்டுக்களுக்கு உட்பட்டுள்ளீர்கள் எனவே ஒவ்வொரு சிறிய துண்டுகளும் விரும்பிய அளவு இருக்கும் வரை நீங்கள் மீண்டும் செய்கிறீர்கள் எனவே ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம் எனவே இது எடுத்துக்காட்டு தொகுதி நிலை நெட்லிஸ்ட் ஆகும் எனவே இதை தொடங்குகிறோம் எனவே நான் தீர்வுகளை மட்டுமே காண்பிக்கிறேன் எனவே இங்கே இந்த புள்ளியிடப்பட்ட வரி நான் செங்குத்து வெட்டுடன் தொடங்குகிறேன் உண்மையில் இது சிறந்த செங்குத்து வெட்டு நீங்கள் கெர்னிகன் லின் வழிமுறையைப் பயன்படுத்தினால் இது சிறந்த செங்குத்து வெட்டு ஆகும் இது நெட்லிஸ்ட்டை 2 பகுதிகளாகப் பிரிக்கிறது எனவே இந்த 2 பாகங்கள் இந்த 2 இளஞ்சிவப்பு செவ்வகங்களால் காட்டப்படுகின்றன எனவே நான் ஏற்கனவே 2 நெட்லிஸ்ட்டை 2 பகிர்வுகளாக பிரித்துள்ளேன் இப்போது இந்த பகிர்வுகள் ஒவ்வொன்றும் இப்போது கிடைமட்ட வெட்டுக்கு உட்படுத்தப்படுகின்றன மீண்டும் நீங்கள் கெர்னிகன் லின் வழிமுறையைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இது சிறந்த வெட்டு இது சிறந்த வெட்டு இருக்கும் எனவே இந்த வெட்டு செய்தபின் நீங்கள் பிரிக்கிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே நெட்லிஸ்ட்டை இளஞ்சிவப்பு செவ்வகங்களால் காட்டப்பட்ட 4 பகுதிகளாகப் பிரித்துள்ளீர்கள் எனவே மீண்டும் நீங்கள் இடது பக்கத்தில் செங்குத்து வெட்டுடன் தொடங்கவும் எனவே இந்த 2 செவ்வக தொகுதிகள் 2 மற்றும் 2 ஆக பிரிக்கப்படும் எனவே வெட்டுக்கள் இது போன்றவை என்று சொல்லலாம் எனவே உருவாக்கப்பட்ட பகிர்வுகள் இதுபோன்று இருக்கும் இது போன்ற m i மற்றும் e a இப்போது வலது புறத்தில் செங்குத்து வெட்டு ஒன்றைப் பயன்படுத்துங்கள் எனவே இந்த 2 தொகுதிகள் இப்போது இதேபோல் பிரிக்கப்படும் எனவே அவை இதுபோன்று ஆகிவிடும் இதேபோல் இந்த 4 செவ்வகங்களையும் பிரிக்க மேலே ஒரு கிடைமட்ட வெட்டு மற்றும் இந்த 4 செவ்வகங்களை பிரிக்க கீழே ஒரு கிடைமட்ட வெட்டு ஆகியவற்றைப் பயன்படுத்துங்கள் எனவே இறுதியாக நீங்கள் 16 செவ்வகங்களை அடைவீர்கள் அங்கு ஒவ்வொரு செவ்வகத்திலும் 1 கேட் அல்லது 1 முனை மட்டுமே இருக்கும் எனவே இது நான் விரும்பிய இறுதி நிலை எனவே ஆரம்பத்தில் எனது வரைபடம் இடையூறாக இருந்தது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் அதை முடித்த பிறகு நான் இங்கே n ஐப் பெற்றுள்ளேன் எனக்கு இங்கே b கிடைத்துள்ளது எனக்கு இங்கே c கிடைத்துள்ளது எனக்கு இங்கே g கிடைத்துள்ளது ஆரம்பத்தில் b இங்கே இருந்ததை நீங்கள் காண்கிறீர்கள் ஆரம்பத்தில் c இங்கே இருந்தது ஆனால் அவை ஒவ்வொரு அடியிலும் வெட்டுவதைக் குறைப்பதைக் குறிக்கும் ஒரு நிலைக்கு வந்துவிட்டன ஏனென்றால் c இது இங்கே உள்ளது இது இந்த கட்டத்தில் இங்கே நகர்ந்தது இது இந்த கட்டத்தில் இங்கே நகர்ந்துள்ளது அது அங்கேயே இருந்தது எனவே நான் கண்மூடித்தனமாக கேட்களை வெட்டுகிறேன் என்பதல்ல செயல்பாட்டின் போது சுற்றிக் கொண்டிருக்கிறேன் இதுதான் நான் சரியாகப் பெறும் இறுதி இடம் எனவே இது முதல் முறை இப்போது இரண்டாவது முறை ரிகர்சிவ பார்ட்டிஷனிங் மின்கட் சுழல்நிலை இருதரப்பு மின்கட் இடவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் முறை ஒத்திருக்கிறது ஆனால் வெட்டு வரிகளின் வரிசை கொஞ்சம் வித்தியாசமானது நான் ஒரு எடுத்துக்காட்டுடன் காண்பிப்பேன் இது மீண்டும் செங்குத்து கிடைமட்ட வெட்டு வரிகளைப் பயன்படுத்தும் ஒரு சுழல்நிலை பிரிவு ஆனால் நான் உதவியுடன் விளக்குகிறேன் எப்படி உதாரணம் எனவே நான் எடுக்கும் அதே உதாரணம் எனவே நான் செங்குத்து வெட்டுடன் 2 செவ்வகங்களாகப் பிரிக்கிறேன் ஆனால் தளவமைப்பு முழுவதும் கிடைமட்ட வெட்டுக்கு பதிலாக நான் ஒரு மையத்தை மட்டுமே வெட்டுகிறேன் எனவே நான் இதை வெட்டுகிறேன் இதைப் பெறுகிறேன் பின்னர் நான் சரியான பாதியை வெட்டுகிறேன் பின்னர் இதைப் பெறுகிறேன் பின்னர் நான் 4 இல் ஒன்றை செங்குத்தாக வெட்டுகிறேன் இது ஒன்று பின்னர் இதை வெட்டினேன் பின்னர் நான் இந்த உரிமையை வெட்டினேன் பின்னர் இதை வெட்டினேன் இறுதியாக இங்கே நான் 1 வரைபடத்தில் காண்பிக்கிறேன் இதை வெட்டினேன் இதை வெட்டினேன் 8 வெட்டுக்கள் உள்ளன எனவே இறுதியாக மீண்டும் எனக்கு ஒரு பகிர்வு கிடைக்கிறது இப்போது நீங்கள் பார்க்கும் ஒரு விஷயம் நீங்கள் முந்தைய வடிவமைப்பிற்குச் செல்கிறீர்கள் இறுதிப் பகிர்வைக் காண்கிறீர்கள் இது உங்கள் இறுதி பகிர்வு இந்த பகிர்வு மிகச் சிறந்த பகிர்வாகத் தெரியவில்லை ஏனென்றால் பல கம்பிகள் N முதல் O O முதல் P வரை இயங்கும் பல கம்பிகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பின்னர் J முதல் K வரை உள்ளன பல கம்பிகள் உள்ளன அவை மிகவும் நீளமாக உள்ளன எனவே நீங்கள் கம்பி நீளத்தை கணக்கிட்டால் நீங்கள் மன்ஹாட்டன் தூரத்தை எடுத்துக் கொண்டால் நான் இங்கு வருவதை ஒப்பிடும்போது இந்த தீர்வு மோசமானது என்பதை நீங்கள் மிக எளிதாகக் காணலாம் இணைப்புகள் 2 அல்லது 3 ஐத் தவிர்த்து மற்றவை இதே இடத்தில் உள்ளன என்பதை இங்கே காண்கிறீர்கள் எனவே அவை அனைத்தும் சுற்றுப்புறத்தில் உள்ளன எனவே மற்றொன்றுடன் ஒப்பிடும்போது இந்த முறை சிறந்த தீர்வைத் தருகிறது ஆனால் நிச்சயமாக இது தற்செயலாக நிகழ்ந்தது நான் உங்களுக்கு வழங்கும் எந்த நெட்லிஸ்ட் இந்த முறை மற்றொன்றை விட சிறந்த தீர்வை உங்களுக்கு வழங்கும் என்று நீங்கள் கூற முடியாது எனவே ப்ரூயர் அத்தகைய 4 அல்லது 5 வரிசை வெட்டுக்களை முன்மொழிந்தார் மேலும் நீங்கள் அவற்றைப் பயன்படுத்தலாம் மற்றும் அவற்றில் எது சிறந்த முடிவைக் கொடுக்கிறது என்பதைக் காணலாம் மற்றும் இது சிறந்த யோசனையைத் தேர்ந்தெடுக்கவும் இது அடிப்படை யோசனை எந்தவொரு பகிர்வு அடிப்படையிலான இடவமைவு வழிமுறையிலும் இப்போது தொடர்புடைய சிக்கல் உள்ளது மேலும் இது டெர்மினல் ப்ரோபகேஷன் எனப்படும் செயல்முறையைப் பயன்படுத்தி தீர்க்கப்படலாம் எனவே இந்த அமர்வு ஒரு எளிய எடுத்துக்காட்டுடன் விளக்கப்பட்டுள்ளது யோசனை இது போன்றது டெர்மினல் ப்ரோபகேஷன் நேரடி பயன்பாடு முதல் முறை நமக்குக் காட்டியபடி வலை நீளத்தை அதிகரிக்கக்கூடும் இது சில பகுதிகளில் சேனல்களில் நெரிசலையும் அதிகரிக்கக்கூடும் நிறைய கோடுகள் இருக்கும் இது முதல் முறையிலும் காணப்பட்டது எனவே இதைத் தவிர்க்க டெர்மினல் ப்ரோபகேஷன் எனப்படும் ஒரு முறை பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு எடுத்துக்காட்டுடன் நான் விளக்குகிறேன் அங்கு போலி முனையத்தின் கருத்து பயன்படுத்தப்படுகிறது இது பகிர்வு எல்லையை நோக்கி பிரச்சாரம் செய்யப்படுகிறது எனவே நான் எடுத்துக்காட்டுடன் விளக்குவேன் பிறகு நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் அது தெளிவாக இருக்கிறதா இது போன்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இவை மிகவும் எளிமையான உதாரணம் இந்த A மற்றும் B ஐ 2 தொகுதி அவை இணைக்கப்பட்டுள்ளன எனவே முதல் முறையைப் போலவே நான் ஒரு எளிய பகிர்வு அடிப்படையிலான ஹூரிஸ்டிக் பயன்படுத்தினால் எனவே நான் மற்ற தொகுதிகள் பகிர்வுக்கு செல்கிறேன் நான் காட்டவில்லை நான் A மற்றும் B ஐ மட்டுமே காட்டுகிறேன் எனவே நீங்கள் பகிர்வுக்குச் செல்லும்போது A இங்கே தரையிறங்கும் B அங்கு தரையிறங்கும் எனவே A மற்றும் B ஐ இணைப்பது ஒரு நீண்ட இடை இணைப்புக் கோட்டை உள்ளடக்கும் இதன் பொருள் நீண்ட தாமதம் ஆனால் டெர்மினல் ப்ரோபகேஷன் கருத்து இது போன்றது நீங்கள் ஒரு கிடைமட்ட விஷயத்தைப் பயன்படுத்தி ஒரு தளவமைப்பைப் பிரிக்கும்போது இதைப் பார்க்கிறீர்கள் இந்த AB இணைக்கப்பட்டது நீங்கள் ஒரு பகிர்வை செய்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு பகிர்வைச் செய்யும்போது இந்த ஒரு கம்பி அல்லது ஒரு வலை வெட்டப்படுவதைக் காணலாம் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பகிர்வு சந்தியில் ஒரு போலி முனையத்தை அறிமுகப்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் 2 பகிர்வுகளை வெளியே எடுக்கும்போது இந்த போலி சந்தி அதன் 2 பிரதிகள் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவிருக்கிறது ஆனால் இந்த 2 போலி சந்திப்புகள் உண்மையில் அதே வலையை குறிக்கும் எனவே நீங்கள் மற்ற தொகுதிகளை நகர்த்தும்போது அல்லது குறைத்து செலவைக் கணக்கிடும்போது எனவே நீங்கள் இந்த போலி சந்திப்புகளை வெகு தொலைவில் நகர்த்தினால் அந்த செலவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது எனவே B அல்லது A ஐ இங்கே காண்பிப்பது போல வெகு தொலைவில் நகர்த்த உங்களுக்கு அனுமதி இல்லை இந்த 2 போலி முனையங்கள் எப்போதும் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக இருக்கும் இது A மற்றும் B ஐ ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக்கும் எனவே இது நான் கொடுத்த மிக எளிமையான எடுத்துக்காட்டு ஆனால் உண்மையில் ஒரு நடைமுறை விஷயத்தில் முனையப் பரப்புதல் செயல்முறை மிகவும் சிக்கலானது ஏனென்றால் வலை மிகவும் சிக்கலானதாக இருக்கலாம் அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகள் அதிக எண்ணிக்கையிலான ஒன்றோடொன்று இணைப்பு கோடுகள் எனவே இருக்கும் அதிக எண்ணிக்கையிலான போலி முனையங்கள் எனவே மீண்டும் இங்கு நிறைய ஹியூரிஸ்டிக்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இங்கே நாம் மற்றொரு ஆக்கபூர்வமான இடவமைவு வழிமுறையைப் பார்க்கிறோம் இது மிகவும் எளிது இப்போது எங்கள் கடைசி சொற்பொழிவில் முன்னர் பார்த்தோம் போர்ஸ் டைரெக்டட் பிளேஸ்மென்ட் வழிமுறையும் ஒரு ஆக்கபூர்வமான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படலாம் அங்கு நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு தொகுதியை வைக்கலாம் அதன் 0 சக்தி இருப்பிடத்தைக் கண்டுபிடித்து அதை வைக்கலாம் அந்த வகையில் நீங்கள் கிளஸ்டர்களை உருவாக்கலாம் அல்லது பகிர்வுகள் வளரும் எனவே நீங்கள் இங்கே மிகவும் எளிமையான அணுகுமுறையைக் கொண்டிருக்கலாம் இது கிளஸ்டர் வளர்ச்சி வழிமுறை என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் ஒருவித கீழ்நிலை அணுகுமுறையைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எந்தவொரு கட்டத்திலும் நான் ஓரளவு பூர்த்தி செய்யப்பட்ட தளவமைப்பைக் கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் ஒரு சதவீதம் ஏற்கனவே உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மற்ற தொகுதிகள் நீங்கள் வைக்க வேண்டும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு தொகுதியை வைக்கிறீர்கள் நீங்கள் அதை விதை என்று அழைக்கிறீர்கள் மற்ற தொகுதிகள் ஒவ்வொன்றாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டன மற்றும் இணைப்பைப் பொறுத்து தொகுதிகளுக்கு நெருக்கமாக வைக்கப்படுகின்றன பகிர்வுகளை உருவாக்கும் மற்ற தொகுதிகளுடன் அவை எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன நான் ஒரு உதாரணம் தருகிறேன் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் இது போன்ற ஒரு நெட்லிஸ்ட் என்னிடம் உள்ளது 6 முனைகள் உள்ளன இணைப்பு எடைகள் இது போன்றவை என்று சொல்லலாம் A B C D E மற்றும் F ஆகிய இந்த செங்குத்துகளுக்கும் சில பெயர்களைக் கொடுப்போம் இப்போது நான் ஒரு பகிர்வை வைத்திருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இது நான் ஒரு கிளஸ்டரை உருவாக்குகிறேன் நான் ஏற்கனவே A மற்றும் D வைத்திருக்கிறேன் எனவே இதே போன்ற முறையை நாம் முன்பு விவாதித்தோம் எனவே இங்கே நான் ஏற்கனவே A மற்றும் D ஐ மிகவும் வலுவாக இணைத்துள்ளேன் எனவே நான் சொல்வது என்னவென்றால் மீதமுள்ளவற்றில் அவற்றை ஒரு நேரத்தில் வைக்கிறேன் இது இணைப்பைப் பொறுத்து இருக்கலாம் B மிகவும் வலுவாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே அடுத்த கட்டத்தில் நான் B 10 ஐ வைப்பேன் அடுத்த கட்டமாக நான் C வைப்பேன் ஏனென்றால் இது மீதமுள்ள 8 மற்றும் 6 உடன் வலுவாக இணைக்கப்பட்டுள்ளது நான் தவறவிட்ட மற்றொரு இணைப்பு இங்கே உள்ளது என்று நான் நம்புகிறேன் இது 3 எனவே இப்போது எனது பகிர்வு அளவு கட்டுப்பாடு 4 எனில் இங்கே நிறுத்துங்கள் எனவே A B C D இந்த 4 ஏற்கனவே ஒரு பகிர்வில் வைக்கப்பட்டுள்ளன இப்போது நான் அதை மற்றவைக்கு மீண்டும் செய்கிறேன் பிற செங்குத்துகளுக்கு மீண்டும் செய்கிறேன் மேலும் 7 பகிர்வை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே ஒவ்வொரு பகிர்வும் நீங்கள் வைக்கக்கூடிய அதிகபட்ச எண்ணிக்கையிலான செங்குத்துகளுக்கு வரம்பைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் அதைச் செய்கிறீர்கள் பின்னர் அடுத்த பகிர்வுக்குச் செல்லுங்கள் எனவே இது ஒரு ஆரம்ப புள்ளியுடன் நீங்கள் தொடங்கும் ஒரு கிளஸ்டர் போன்றது போல நீங்கள் அதிகபட்சமாக அனுமதிக்கக்கூடிய அளவு வரை கிளஸ்டர்ரை வளர்கிறீர்கள் எனவே நீங்கள் இதைச் செய்தபின் அடுத்த கிளஸ்டருக்கு இந்த வழியில் நீங்கள் தொகுதிகள் வைக்கப்பட்ட இடத்தில் பகிர்வுகளை உருவாக்குகிறீர்கள் எனவே இந்த வகையான கிளஸ்டர் வளர்ச்சி வழிமுறைகளைப் பயன்படுத்தி தயாரிக்கப்படும் தளவமைப்பு பொதுவாக நல்லதல்ல ஏனென்றால் இது இடை இணைப்பு விவரங்களை நேரடியாக கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை அவை எவ்வாறு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன இணைப்பு நீளம் மற்றும் பல வெறும் எண்ணிக்கை இணைப்புகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன ஆனால் இந்த முறைக்கு சில பயன்பாடுகள் உள்ளன இது ஆரம்ப இடத்தை உருவாக்குவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் சிமுலேட் அண்ணேலிங் போன்ற செயல்பாட்டு மேம்பாட்டு வழிமுறைகளில் இதைப் பயன்படுத்தலாம் சிமுலேட் அண்ணேலிங் ற்காக நாம் ஒரு ஆரம்ப இடவமைவுப்புடன் தொடங்குவோம் இப்போது இந்த கிளஸ்டர் வளர்ச்சி வழிமுறையைப் பயன்படுத்தலாம் இது ஆரம்ப இடத்தை உருவாக்க மிகவும் வேகமாக உள்ளது எனவே ஆரம்ப இடத்தை முற்றிலும் தோராயமாக உருவாக்குவதற்கு பதிலாக நியாயமான ஒரு நல்ல இடத்தை உருவாக்க சில நுண்ணறிவைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் அதை சிமுலேட் அண்ணேலிங் தொனியில் தருகிறோம் எனவே அதை மேம்படுத்த முடியும் எனவே இதுதான் யோசனை எனவே இது கிளஸ்டர் வளர்ச்சி வழிமுறைக்கான போலி குறியீடு எனவே B வைக்கப்பட வேண்டிய தொகுதிகளின் தொகுப்பைக் குறிக்கிறது நீங்கள் B ஐ விதை என்று அழைக்கும் ஒரு தொகுதி S ஐத் தேர்வுசெய்கிறீர்கள் சில ஹூரிஸ்டிக் இருக்கக்கூடும் அதிகபட்சமாக இணைக்கப்பட்டுள்ள தொகுதியை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் அது உங்கள் விதைகளாக இருக்கலாம் நீங்கள் ஒரு இடத்தை வைக்கவும் ஒற்றை தளவமைப்பு B இலிருந்து S ஐ நீக்குகிறது எனவே B காலியாக இல்லை என்றாலும் B இலிருந்து ஒரு தொகுதி X ஐத் தேர்ந்தெடுத்து தளவமைப்பில் X ஐ வைக்கவும் B இலிருந்து X ஐ அகற்றவும் இது நீங்கள் முழு விஷயத்தையும் பூர்த்தி செய்வது போலாகும் ஆனால் இங்கே காட்டப்படாததை நான் கூறியது போல் மற்றொரு கட்டுப்பாடு இருக்கக்கூடும் எனவே இந்த கிளஸ்டர்கள் ஒவ்வொன்றும் அதிகபட்ச அளவைக் கொண்டிருக்கலாம் ஆகவே அந்த அதிகபட்ச அளவை அடைந்ததும் நீங்கள் தொடங்கலாம் அடுத்த கிளஸ்டருக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகளை நீங்கள் தொடங்கலாம் எனவே இந்த வழியில் பல கிளஸ்டர் C1 C2 C3 உருவாக்கலாம் இப்போது கடைசியாக செயல்திறன் சார்ந்த இடவமைவுப்பு குறித்து சில சுருக்கமான கருத்துக்களைத் தெரிவிப்போம் பின்னர் இந்த செயல்திறன் சார்ந்த சிக்கல்களுக்கு நாங்கள் மீண்டும் வருவோம் எனவே நேர பகுப்பாய்வு மற்றும் பிற தொடர்புடைய சிக்கல்களைப் பற்றி நாம் பேசும்போது இப்போது இங்குள்ள பிரச்சினை என்னவென்றால் சிப் மட்டத்தில் தாமதம் மிகவும் முக்கியமானது மேலும் முக்கியமான பாதைகளை அடையாளம் காண இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இது கடிகார அதிர்வெண்ணை தீர்மானிக்க முடியும் இது சிப்களின் ஒட்டுமொத்த செயல்திறனை தீர்மானிக்க முடியும் இந்த தாமதம் பெரும்பாலும் இடை இணைப்புகள் காரணமாகும் மோசமான வயரிங் அல்லது மோசமான இடவமைவுப்பு சிப் மட்டத்தில் பெரிய தாமதத்திற்கு வழிவகுக்கும் இப்போது தொகுதிகள் சிறியதாக மாறும் போது டிரான்சிஸ்டரில் உள்ள தொகுதிகள் டிரான்சிஸ்டர் சிறியதாகி வருவதாக நீங்கள் கூறலாம் சிப் சிறியதாகி வருகின்றன எனவே இப்போது ஒன்றோடொன்று தாமதம் ஒரு முக்கிய பிரச்சினையாகிவிட்டது ஏனெனில் இப்போது கேட் தாமதங்கள் மற்றும் ஒன்றோடொன்று தாமதங்கள் கிட்டத்தட்ட ஒப்பிடத்தக்கவை எனவே முன்பு கேட் தாமதங்கள் மிகப் பெரியவை எனவே நீங்கள் ஒன்றோடொன்று தாமதத்தை புறக்கணிக்க முடியும் ஆனால் நீங்கள் சரியாக சொல்ல முடியாது எனவே சிப்களில் அதிக செயல்திறன் சுற்றுகளுக்கு இடவமைவுப்பு வழிமுறைகள் வலைகளின் இடை இணைப்பை அனுமதிக்கும் அங்கு சில நேரக் கட்டுப்பாடுகள் இருக்கலாம் உங்கள் அதிகபட்ச தாமதம் குறிப்பிடக்கூடிய சில டெல்டா மதிப்பை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்லலாம் எனவே வழிமுறைகளை பரவலாக 2 வகுப்புகளாக வகைப்படுத்தலாம் 1 வலை அடிப்படையில் வலையில் செயல்படுகிறது எனவே வலை என்ன என்பதை நினைவில் கொள்க வலையானது ஊசிகளின் இணைப்பு அவை இணைக்கப்பட வேண்டும் அவை அந்த அர்த்தத்தில் சமமின்னிலை வலையைச் சேர்ந்தவை எனவே வலை அடிப்படையிலான அணுகுமுறையில் வலை அடிப்படையில் வலையில் தனித்தனியாக நேரக் கட்டுப்பாடுகளைச் சந்திக்க வலைகளை வழிநடத்த முயற்சிக்கிறோம் நாங்கள் பாதைகளை கருத்தில் கொள்ளவில்லை நாம் சொல்வதைப் போலவே நான் ஒரு காட்சியைக் கொண்டிருக்க முடியும் என்று சொல்லலாம் அங்கு கேட்களின் மட்டத்தில் ஒரு சிறிய சுற்று இருப்பதைக் கருத்தில் கொள்வோம் இதை எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே இதைப் பார்த்தால் இந்த கம்பிகளின் தொகுப்பு 1 2 3 4 அவை வலையை உருவாக்குகின்றன ஏனெனில் இந்த முள் இங்கே இந்த முள் இங்கே இந்த முள் இங்கே மற்றும் இந்த முள் இங்கே அவை சம ஆற்றல் கொண்டவை எனவே இந்த வலையை நாங்கள் தனித்தனியாக கருதுகிறோம் இந்த வலையின் தாமதத்தை குறைக்க முயற்சிக்கிறோம் இந்த NAND வாயிலின் வெளியீட்டிலிருந்து இந்த NAND கேட்களின் உள்ளீடு வரை அதிகபட்ச தாமதம் இந்த தாமதத்தை குறைக்க முயற்சிக்கிறோம் ஆனால் எனது உள்ளீட்டிலிருந்து எனது இறுதி வெளியீடு வரையிலான பாதையை நாங்கள் கருதவில்லை இது மொத்த தாமதம் நான் அதை முழுவதுமாக கருத்தில் கொள்ளவில்லை வலை அடிப்படையில் வலையைப் பார்க்கிறேன் இதேபோல் இங்கே இருந்தால் நான் மீண்டும் இங்கே செல்கிறேன் எனவே நான் இங்கே மற்றொரு வலையை வைத்திருப்பேன் இங்கே மற்றொரு வலை இருக்கும் எனவே இதன் தாமதத்தை குறைக்க நான் முயற்சிப்பேன் வலை அடிப்படையில் இது போன்ற வலையை நாங்கள் தொடருவோம் எனவே ஒவ்வொரு வலையுடனான நேரத் தேவையும் தீர்மானிக்கப்பட வேண்டும் பொதுவாக சில வகையான நேர பகுப்பாய்வுக் கருவி கிடைக்கிறது இது வலை நீளங்களில் எல்லைகளை உருவாக்குகிறது இது இடவமைவுப்பின் போது திருப்தி அடைய வேண்டும் எடுத்துக்காட்டாக எனது சுற்று தேவை என்று நான் விரும்புகிறேன் சில குறிப்பிட்ட கடிகார அதிர்வெண்ணில் வேலை செய்ய எனவே நீங்கள் ஒரு பகுப்பாய்வு செய்யலாம் மற்றும் இந்த குறிப்பிட்ட கடிகாரத்தில் எனது சுற்று வேலை செய்ய நீங்கள் நன்றாக கணிக்க முடியும் எனது அதிகபட்ச வலை நீளம் இதை ஒருபோதும் மீற முடியாது இது இதைத் தாண்டினால் இந்தத் தேவையைப் பூர்த்தி செய்வது கடினம் எனவே இந்த வகையான தடை இருக்க முடியும் மற்ற அணுகுமுறை உள்ளீட்டிலிருந்து வெளியீட்டு முக்கியமான பாதைகளுக்கான பாதைகளை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம் நீங்கள் பாதைகளில் உள்ள மொத்த தாமதங்களைப் பார்த்து முக்கியமான பாதைகள் சில கடிகார நேரக் கட்டுப்பாடுகளை மீறுகிறதா இல்லையா என்பதைப் பார்க்கிறீர்கள் மேலும் பாதைகளை குறிப்பாக நேர பாதையை மீறாத முக்கியமான பாதைகளை நீளமாக்கும் வகையில் தொகுதிகளை வைக்க முயற்சிக்கிறீர்கள் ஆரம்பத்தில் முக்கியமானதாக இல்லாத சில பாதைகள் மட்டுமல்ல அவற்றை நீங்கள் வைத்த பிறகு வேறு சில பாதைகளும் இப்போது முக்கியமானதாகிவிட்டன பாதைகளின் இத்தகைய விமர்சனங்கள் அவற்றின் தாமதத்தை அதிகரிப்பதை உறுதிசெய்ய வேண்டும் நேரக் கட்டுப்பாட்டை மோசமாக பாதிக்கக்கூடாது அவை எல்லா நேரங்களிலும் வலையா க இருக்க வேண்டும் இப்போது இந்த நிலையான நேர பகுப்பாய்வு மற்றும் இது போன்ற தொடர்புடைய சிக்கல்களைப் பற்றி விவாதிக்கும்போது இந்த விஷயங்களை பின்னர் பார்ப்போம் எனவே இதன் மூலம் பல்வேறு இடவமைப்பு வழிமுறைகளைப் பார்த்தோம் இப்போது இந்த வாரத்தில் பகிர்வு தரைத் திட்டமிடல் மற்றும் இடவமைப்பு ஆகியவற்றின் இயற்பியல் வடிவமைப்பின் ஆரம்ப சிக்கல்களைப் பார்த்தோம் எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் எனவே அடுத்த சொற்பொழிவில் ரூட்டிங் குறித்த எங்கள் விவாதங்களைத் தொடங்குவோம்